PV செல்லின் IV பண்புகளின் மீது உள்ள சுமை கோட்டின் கருத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் PV செல்லானது வெளிப்புற சுமை R0 என்பதுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக கொள்வோம் நீங்கள் இதை ஒரு மாறியாக வைத்துக் கொள்ளவும் R0 என்பது 0 முதல் ∞ வரை மாறுவதாக கொண்டால் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் 0 என்பது முனையத்தை குறைநிலை மின்சுற்று ஆக்குவதை குறிக்கும் ∞ என்பது முனையத்தை திறந்தநிலை மின்சுற்று ஆக்குவதை குறிக்கும் இப்போது IV பண்புகளை plot செய்வோம் x அச்சில் முனைய மின்னழுத்தம் VT y அச்சில் வெளிப்புற சுமை வழியாக செல்லும் மின்சாரம் ஆகவே இது நமது x மற்றும் y அச்சு ஆகும் இந்த அச்சின் மீது ஒரு தன்னிச்சையான IV வளைவை வைப்போம் ஆகவே இதுபோன்ற ஒரு வளைவை நாம் சொல்வோம் இப்போது இதுபோன்ற ஒரு நேர்கோட்டை வரைகிறேன் இந்தக் கோடு எதை குறிக்கிறது இந்த கோட்டின் சாய்வை கருத்தில் கொண்டால் செங்குத்து இடைமறிப்பு Δi எனவும் கிடைமட்ட நீட்டிப்பு ΔV எனவும் கொண்டால் சாய்வு என்பது Δi ΔV ஆகும் ஆகவே Δi ΔV 1 R0 ஆகும் இது இந்த இரண்டு முனையங்களுக்கு இடையே பார்க்கப்படுகிற வெளிப்புற வெளியீடு மின்தடை ஆகும் ஆகவே தோற்றப் புள்ளியிலிருந்து IV வளைவை வெட்டும் படியாக வரையப்படும் இந்த ஒரு நேர்கோடு 1R0 ஐ குறிக்கும் அந்த 1R0 கோடு சுமை கோடு என்று அழைக்கப்படும் இது IV வளைவோடு சுமை கோட்டின் குறுக்கு வெட்டு புள்ளி இந்த குறுக்கு வெட்டு புள்ளி இயக்க புள்ளி எனஅழைக்கப்படும் ஆகவே ஒரு தன்னிச்சையான சுமைகோட்டை நீங்கள் வரைந்தால் IV வளைவுடன் குறுக்கு வெட்டுப் புள்ளி அந்த சுமை R0 ன் இயக்கப் புள்ளி ஆகும் IV வளைவில் 1 R0 கோடு என குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சுமைக்கான இயக்கப்புள்ளி இதுவாகும் அமைப்பில் உள்ள இந்த மின்சுற்றில் R0 மாறுபட்டால் சுமை கோட்டின் சாய்வும் மாறும் R0 மிக அதிகமாக்கப்பட்டால் உண்மையில் திறந்தநிலை மின்சுற்று சுமை கோட்டுக்கு என்ன நடக்கும் x அச்சுடன் தானாகவே ஒன்றோடு ஒன்று பொருந்துவதற்கு முயற்சி செய்யும்படியாக சுமை கோடு நகரும் இது ஏனென்றால் R0 திறந்தநிலை மின்சுற்று எல்லையற்ற மதிப்புடையது 1∞ என்பது 0 அதன் பொருளாவது சாய்வு 0 Δi என்பது 0 ஆகவே இந்த சுமைகோடு மற்றும் IV வளைவில் குறுக்குவெட்டு இவற்றில் நீங்கள் பார்த்தால் இங்கே இயக்க புள்ளி உள்ளது மற்றும் இது VOC ஆகும் VOC புள்ளியில் R0 ∞ R0 0 எனவும் PV செல்லின் முனையங்களுக்கு குறுக்கே ஒரு குறைநிலை மின்சுற்று இருக்கவும் படியாக ஐ நாம் மாற்றினால் சுமை கோட்டுக்கு என்ன நடக்கிறது இந்த ஃபேஷனில் சுமை கோடு நகரும் அது செங்குத்தாக மாற முயற்சித்து இதைப்போல y அச்சுடன் தானாகவே ஒன்றோடு ஒன்று பொருந்தும் இப்பொழுது R0 0 என்பதால் 1R0 என்பது ∞ சாய்வு ஒரு எல்லையற்ற மதிப்பு உடையதாகும் ஆகவே அது y அச்சில் தானாகவே ஒன்றோடொன்று பொருந்துகிறது இப்பொழுது இது ஒரு குறைநிலை மின்சுற்று இயக்க புள்ளி ஆகும் குறைநிலை மின்சுற்று இயக்க புள்ளி R0 0 ல் இந்த இரண்டு இயக்க புள்ளிகளுக்கு இடையே வெவ்வேறு R0 மதிப்புகளில் மற்ற இயக்க புள்ளிகளின் தொகுப்பு உள்ளது இது 1R0 மதிப்பை பொறுத்து சாய்வுகளை எடுத்துக்கொள்ளும் ஆகவே PV மூலத்தோடு தொடர்புடைய மின் சுற்றுகளின் செயல்பாட்டுக்குள் சிறந்த நுண்ணறிவை பெற்றுக்கொள்ள இந்த சுமை கோடு கருத்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் நமது கலந்துரையாடலில் பலவற்றில் அதிக அதிகமாகவும் எதிர்காலத்தில் வர இருக்கிற மின்சுற்றுகளை புரிந்து கொள்ளவும் சுமை கோடு கருத்தை நாம் பயன்படுத்தியதை நீங்கள் காண்பீர்கள்